போக்குவரத்து குணகங்கள் எனவே அது k க்கு சமமான dx பிளஸ் v ஆல் dy ஆல் udT ஆக இருக்கும் இங்கே ஒரு rho Cp இருக்க வேண்டும் k இலிருந்து d ஸ்கொயர் T ஆல் dy ஸ்கொயர் நான் எழுதிய எனது முந்தைய மாடலில் ஒரு Rho Cp ஐ தவறவிட்டேன் முன்புறத்தில் ஒரு rho Cp இருக்க வேண்டும் எனவே அளவிடுதல் Ustar ஆக இருக்கும் எனவே இப்போது T உடன் அளவிடுகிறோம் என்று சொன்னேன் ஆனால் நாம் உண்மையில் வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தை எப்போது சரியாக எழுதினோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வெப்பப் போக்குவரத்து குணகத்தை வரையறுக்கும் போது அது எப்போதும் என்று சொன்னோம் மேற்பரப்பின் வெப்பநிலையின் செயல்பாடு எனவே இப்போது மேற்பரப்பின் வெப்பநிலையையும் அளவிடுதலில் இணைப்பது நல்லது எனவே வெப்பநிலைக்கான அளவிடுதலை வரையறுக்க ஒரு சிறந்த வழி Ts கழித்தல் T மேற்பரப்பை T இன்ஃபினிட்டி மைனஸ் T மேற்பரப்பால் வகுக்க வேண்டும் எனவே இது ஒரு சிறந்த அளவிடுதல் என்பதை அறிமுகப்படுத்தலாம் எனவே அந்த அளவிடுதலை அறிமுகப்படுத்தினால் அது T இன்ஃபினிட்டி மைனஸ் Ts rho Cp ஆக dTstar ஆக இருக்கும் dy நட்சத்திரம் பின்னர் அது டின்ஃபினிட்டி மைனஸ் Tsக்கு சமமாக இருக்க வேண்டும் இப்போது நான் இயற்கணிதத்தைச் செய்தால் அது dxstar மூலம் dTstar ஆக dTstar ஆகவும் dystar மூலம் vstar dTstar ஆகவும் சமமாக இருக்க வேண்டும் எனவே Tinfinity minus Ts ரத்துசெய்யப்படும் அது ரத்துசெய்யப்படும் எனவே நீங்கள் k by rho Cp into1 by L சதுரம் மற்றும் நாம் மறுபுறத்தில் இருந்து L by V ஐப் பெறுகிறோம் எனவே அது L by U ஆக d சதுரம் Tstar ஆல் dstar சதுரமாக இருக்கும் அது k ஆல் rho Cp ஆக இருக்கும் மாணவர் இது ஒன்றன் பின் ஒன்றாக உள்ளது மாணவர் ஒருவர் மூலம் கே மூலம் rho Cp என்பது வெப்ப பரவல் சரியானது மாணவர் Rho Cp by k என்பது வெப்பப் பரவல் எண் இது rho Cp மூலம் k என்பது வெப்பப் பரவல் எனவே இது ஆல்பாவை U ஆல் L d சதுரம் Tstar ஆக dystar சதுரத்தால் வகுக்கப்படும் இது பரிமாண ரீதியாக சரியானதா ஆல்பா என்றால் என்ன ஆல்பாவின் அலகுகள் என்ன ஒரு வினாடிக்கு மீட்டர் சதுரம் U ஆக L என்பது ஒரு வினாடிக்கு மீட்டர் சதுரம் ஆகும் எனவே நீங்கள் பரிமாணம் செய்யாதபோது எல்லா விதிமுறைகளுக்கும் சரியான பரிமாணம் இருக்கக்கூடாது அதனால் பரவாயில்லை UL மூலம் ஆல்பா என்றால் என்ன மாணவர் பிராண்டல் எண் பிராண்டல் எண் அப்படியா மாணவர் இது பெக்லெட் எண்ணா எனவே நீங்கள் என்ன செய்ய முடியும் இதை nu ஆல் வகுக்க வேண்டும் நு என்பது என்ன Nu என்பது இயக்கவியல் பாகுத்தன்மை nu ஆல் UL ஆல் பெருக்கப்படுகிறது நு மூலம் ஆல்பா என்றால் என்ன எனவே இது பிராண்டல் எண்ணால் 1 ஆகும் யுஎல் மூலம் nu என்றால் என்ன மாணவர் ஒன் ஓவர் ரெனால்ட்ஸ் நம்பர் ரைட் எனவே இது 1 ஆல் பிராண்டால் எண்ணாக 1 ஆல் ரேனால்ட்ஸ் எண்ணால் இது 1 ஆல் பிராண்டால் எண்ணாகும் என்ன பிராண்டல் மாணவர் பெக்லெட் எண்ணுக்கு மேல் ஒன்று பிராண்ட்ட்ல் மற்றும் ரெனால்ட்ஸ் பெக்லெட் எண் எப்படியும் பெக்லெட் எண் இப்போது முக்கியமில்லை வெகுஜன போக்குவரத்து பற்றி பேசும்போது உண்மையில் அதைப் பார்ப்போம் உண்மையில் பெக்லெட் எண்ணின் சில முக்கியத்துவத்தைக் காண்போம் எனவே இது ரெனால்ட்ஸ் எண்ணை விட பிராண்டில் 1 ஆக உள்ளது எனவே மாதிரி சமன்பாடு dxstar மூலம் ustar dTstar மற்றும் dystar மூலம் vstar dTstar ஆக இருக்கும் இது 1 பிராண்டட்ல் எண்ணின் மூலம் 1 க்கு சமமாக இருக்கும் எனவே பிராண்டல் எண் என்பது ஆல்பாவால் nu ஆல்ஃபா nu என்பது உந்தம் பரவல் ஆல்பா என்பது வெப்பப் பரவல் சரியானது எனவே இது வெப்பப் பரவலால் வகுக்கப்படும் உந்தப் பரவல் அப்படியானால் அதுதான் பிராண்டல் எண் எனவே ஒரே நேரத்தில் உந்தம் மற்றும் வெப்பப் பரிமாற்றம் இருந்தால் வெப்பப் பரவலின் அளவிற்கு எதிராக வேகப் பரவலின் அளவு என்ன என்பதை இது உங்களுக்குச் சொல்கிறது இவை இரண்டும் ஒரே நேரத்தில் நிகழ்கின்றன பரிமாணமற்ற வடிவத்தின் நிறை சமநிலை என்னவாக இருக்கும் நாம் யூகிக்க முடியுமா நான் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் வெகுஜன சமநிலைக்கும் அதே அளவு அல்லாத பரிமாணத்தை செய்ய விரும்புகிறேன் நீங்கள் x மற்றும் y கூறு உந்த சமநிலைக்கு செய்தீர்கள் ஆற்றல் சமநிலைக்காக செய்தீர்கள் நான் அதை வெகுஜன சமநிலைக்காகவும் செய்ய விரும்பினேன் இங்கிருந்து நாம் யூகிக்க முடியுமா ஆம் அல்லது இல்லை மாணவர் ஆற்றல் சமநிலை மற்றும் நிறை சமநிலை ஆகியவை ஒரே மாதிரியான அமைப்பைக் கொண்டிருப்பதால் இருக்க வேண்டும் கடந்த விரிவுரையில் இந்த மூன்று இருப்புகளும் உண்மையில் ஒரே மாதிரியான அமைப்பைக் கொண்டிருப்பதாக நான் உங்களுக்குச் சொன்னேன் எனவே ஒன்றை நீங்கள் அறிந்திருந்தால் மற்றொன்று என்ன என்பதை நீங்கள் யூகிக்க முடியும் மாணவர் எனவே அவற்றின் நிறை சமநிலை பரிமாணமற்ற நிறை சமநிலையானது dxstar மூலம் ustar dCAstar மற்றும் dystar மூலம் vstar dCAstar ஆகும் அது சமமாக இருக்க வேண்டுமா சமமாக இருக்க வேண்டும் எனவே முதல் ஒன்றிலிருந்து தொடங்குவோம் பிராண்ட்டல் பற்றி இப்போது கவலைப்பட வேண்டாம் எனவே இது ஆல்பா என்பதற்குப் பதிலாக இது வெகுஜனப் பரவல் ஆகும் அதனால் DAB ஆனது UL ஆல் வகுக்கப்படும் d சதுரம் CAstar ஆனது dystar சதுரத்தால் வகுக்கப்படும் எனவே UL ஆல் DAB என்றால் என்ன நாம் இங்கு செய்ததைப் போலவே இயக்கவியல் பாகுத்தன்மையால் பெருக்கி வகுக்கிறோம் எனவே DAB ஐ nu ஆல் nu ஆக UL ஆல் வகுக்கப்படும் எனவே 1 ஆல் ஷ்மிட் எண்ணாக 1 ஆக ரெனால்ட்ஸ் எண்ணாக இருக்கும் எனவே இங்கே இந்த சொல் 1 ஆல் ஷ்மிட் எண் இண்டு 1 ஆல் ரெனால்ட்ஸ் எண்ணாகும் எனவே நான் அனைத்து நிலுவைகளையும் எழுதினால் வெப்பப் போக்குவரத்து வெகுஜன போக்குவரத்து மற்றும் வேகப் போக்குவரத்து ஆகியவற்றுக்கு இடையே ஒரு வலுவான ஒற்றுமை இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே அதற்கு 1 எச்சரிக்கை உள்ளது அதை நாம் சிறிது நேரத்தில் பார்ப்போம் மாணவர் எனவே dxstar மற்றும் vstar dustar மூலம் dxstar மூலம் dxstar ப்ளஸ் vstar dustar மூலம் மைனஸ் dPstar க்கு சமமான உந்தம் சமநிலையை நாம் பார்த்தால் இது Reynolds எண்ணின் மூலம் d ystar ஸ்கொயர் மூலம் d ஸ்கொயர் ustar ஆகவும் மற்றும் ஆற்றல் இருப்பு dxstar plus vstar மூலம் ustar dT நட்சத்திரமாகவும் இருக்கும் dTstar மூலம் dystar ஆனது Prandtl இன் 1 க்கு சமம் Reynolds எண் d சதுரம் ustar dTstar dystar சதுரம் மற்றும் நீங்கள் dxstar மூலம் ustar dCAstar மற்றும் vstar by dystar சதுரம் எனவே மூன்று சமன்பாடுகளிலும் உள்ள முதல் இரண்டு சொற்களைப் பார்த்தால் இங்கே u என்பது T ஆல் மாற்றப்பட்டு இங்கே அது CA ஆல் மாற்றப்பட்டது என்பதைத் தவிர அவை மிகவும் ஒத்ததாக இருக்கும் இதேபோல் இரண்டாவது வரிசை வழித்தோன்றல் சொல் அவை ஒத்திருப்பதை நீங்கள் காணலாம் dx மூலம் dP பற்றி என்ன எனவே இந்த மூன்று சமன்பாடுகளும் ஒரே மாதிரியானவை என்று நான் சொல்ல வேண்டுமானால் இந்த உரிமையைப் பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அது பதவியின் செயல்பாடு என்றால் அது பதவியின் செயல்பாடு என்றால் இந்த மூன்றும் ஒரே மாதிரியானவை என்று என்னால் கூற முடியாது எனவே dxstar மூலம் dPstar என்றால் என்ன என்று எனக்குத் தெரிந்தால் மட்டுமே இந்த மூன்றும் ஒரே மாதிரியான சமன்பாடுகள் என்று என்னால் சொல்ல முடியும் எனவே dxstar மூலம் dPstar என்பது உண்மையில் a அல்ல என்று எனக்குத் தெரிந்தால் நான் திரவத்தை பம்ப் செய்கிறேன் என்பதை நினைவில் கொள்ளவும் எனவே இது ஒரு கட்டாய வெப்பச்சலனம் ஆகும் அங்கு நான் திரவத்தை பம்ப் செய்கிறேன் எனவே இது ஒரு நிலையான நிலை என்று நான் கருதினால் திரவமானது உண்மையில் ஒரு நிலையான அழுத்த வீழ்ச்சியில் பாயும் பின்னர் அழுத்தம் சாய்வு நிலையானது என்று கருதுவதற்கு முன் இந்த மூன்று சமன்பாடுகளும் ஒரே மாதிரியான மாடுலோ ஆகும் இது dP ஆல் dx ஆகும் எனவே உண்மையில் அழுத்தம் சாய்வு அறியப்படுகிறது என்று கருதுவது நியாயமானது ஏனென்றால் என்னிடம் உண்மையில் திரவம் பாயும் பம்ப் உள்ளது எனவே இது ஒரு அளவிடக்கூடிய சொத்து எனவே அழுத்தம் சாய்வு என்னவென்று எனக்குத் தெரிந்தால் நான் முடித்துவிட்டேன் எனவே இந்த மூன்று சமன்பாடுகளும் மிகவும் ஒத்தவை அதாவது அவற்றில் ஒன்றின் தீர்வு எனக்குத் தெரிந்தால் மற்ற இரண்டு சமன்பாடுகளின் தீர்வு என்ன என்பதை நான் யூகிக்க முடியும் மேலும் அவை கட்டமைப்பு ரீதியாக ஒத்தவை எனவே அதை வைப்பதற்கான சரியான வழி என்னவென்றால் வேகம் ustar என்பது xstar இன் செயல்பாடு என்று நான் கூறுகிறேன் உண்மையில் அது xstar மற்றும் ystar இன் செயல்பாடாக இருக்க வேண்டும் ஏனெனில் உங்களிடம் x கூறு வேகம் உள்ளது இது x மற்றும் y இரண்டிலும் மாறுபடும் மற்றும் அது செய்ய வேண்டும் ரெனால்ட்ஸ் எண்ணின் செயல்பாடாக இருக்கும் ஏனெனில் அது சமன்பாட்டில் தோன்றும் திரவத்தின் பண்பு மற்றும் அது dxstar மூலம் dPstar இன் செயல்பாடாக இருக்க வேண்டும் நான் சமன்பாட்டை தீர்க்கவில்லை நான் சமன்பாட்டை தீர்க்கவில்லை என்பதை நினைவில் கொள்க எந்த ஒன்று ஆமாம் இது ஒரு நிலையானது ஆனால் அது ஒரு செயல்பாடாக இருக்க வேண்டும் உங்கள் கணினியைப் பொறுத்து மாறிலி வெவ்வேறு எண்ணாக இருக்கலாம் ஆனால் அது அந்த மாறிலியின் செயல்பாடாக இருக்க வேண்டும் ஆம் அது மாறாத நிலையானது எனவே தீர்க்காமல் இது இந்த நான்கு அளவுகளின் செயல்பாடு என்று நான் கருதுகிறேன் இப்போது நாம் என்ன கண்டுபிடிக்க விரும்புகிறோம் இந்த சமநிலைகளை எழுதுவதன் நோக்கம் இந்த செயல்முறைகளை அளவிடுவதுதான் எனவே நான் செயல்முறையை அளவிட விரும்பினால் உந்துதல் டிஃப்யூசிவிட்டி உராய்வு குணகம் Cf மூலம் அளவிடப்படுகிறது எனவே நாங்கள் மூன்று அளவுகளை வரையறுத்துள்ளோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒன்று உராய்வு குணகம் மற்றொன்று வெப்ப போக்குவரத்து குணகம் மற்றும் மூன்றாவது வெகுஜன போக்குவரத்து குணகம் இந்த 3 குணகங்களைக் கண்டுபிடிப்பதே குறிக்கோள் அல்லது பயிற்சி எனவே நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் Cf என வரையறுக்கப்படுகிறது Cf இன் வரையறை என்ன மாணவர் இது y இல் dy ஆல் nu du என்பது 0 க்கு சமமாக rho U சதுரத்தால் 2 ஆல் வகுக்கப்படும் வலது எனவே அது உராய்வு குணகத்தின் வரையறை எனவே இப்போது நான் இதை பரிமாணமில்லாத அளவுகளாக மாற்றினால் அது mu mu என்பது U இன் அளவுகோல் மூலதனம் U என்பது L ஆல் dustar ஆல் வகுக்கப்படும் dystar ஆனது y நட்சத்திரத்தில் மதிப்பிடப்பட்ட 0 க்கு சமமாக rho U சதுரத்தை 2 ஆல் வகுத்தால் வலது எனவே இப்போது இந்த mu ஐ rho to1 by UL மூலம் dustar மூலம் ystar இல் ystar இல் 0 க்கு சமமாக மீண்டும் எழுதலாம் mu மூலம் rho மற்றும் 1 UL ஆல் என்ன மாணவர் ரெனால்ட்ஸ் எண் மூலம் 1 உள்ளது சரி எனவே இது ஒன்றும் இல்லை ஓ நான் 2 ஐ மறந்துவிட்டேன் எனவே 2 ஆல் ரெனால்ட்ஸ் எண்ணை டு ஸ்கொயர் மூலம் டி ஸ்கொயர் ystar ஆகவும் ystar 0 க்கு சமமாகவும் இருக்கும் எனவே u ஸ்டார் என்பது xstar ystar ரெனால்ட்ஸ் எண்ணின் செயல்பாடு மற்றும் dxstar மூலம் dPstar என்றால் Cf பற்றி என்ன மாணவர் Cf இருக்கும் ystar இல் மதிப்பிடப்படும் அதே விஷயம் 0 க்கு சமம் எனவே நீங்கள் இதன் வழித்தோன்றலை எடுத்து ystar இல் 0 க்கு சமமாக மதிப்பிடுகிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே ystar ஐச் சார்ந்திருப்பது போய்விட்டது ஏனெனில் நீங்கள் உண்மையில் ystar இல் மதிப்பீடு செய்கிறீர்கள் அதாவது இது xstar ரெனால்ட்ஸ் எண் மற்றும் dPstar இன் செயல்பாடாக மட்டுமே இருக்க வேண்டும் dxstar ஏன் நீங்கள் இந்த செயல்பாட்டை ystar இல் 0 க்கு சமமாக மதிப்பிடுவதால் இங்கே y நட்சத்திரத்தை சார்ந்திருப்பதை நீக்குகிறீர்கள் ஏனெனில் நீங்கள் ஆர்வமாக உள்ளீர்கள் இடைமுகத்தில் உராய்வு குணகம் அதைத்தான் நாம் அறிய விரும்புகிறோம் எனவே உராய்வு குணகம் இப்போது xstar எண் மற்றும் dPstar மூலம் dxstar ஆகியவற்றால் மட்டுமே செயல்படுகிறது மாணவர் திசைவேகம் என்பது வெப்பச்சலனச் சொல்லில் தோன்றுவதால் Tstar என்பது இப்போது இந்த ஐந்து அளவுகள் x நட்சத்திரம் பரிமாணங்களான y நட்சத்திரம் பிராண்ட்டல் மற்றும் ரேனால்ட்ஸ் எண் ஆகியவை பரவல் காலத்திலும் dPstar மூலம் dxstar ஆகும் அழுத்தம் சாய்வு எனவே வெப்ப பரிமாற்ற குணகம் மைனஸ் kf dT என dy ஆல் வகுக்க Ts கழித்தல் T முடிவிலி என வரையறுக்கப்படுகிறது எனவே இப்போது நான் பரிமாணமற்ற அளவுகளை அறிமுகப்படுத்தினால் அது மைனஸ் kf T முடிவிலி கழித்தல் Ts ஐ L ஆல் வகுத்து Tstar ஐ dystar ஆல் y நட்சத்திரத்தில் 0 க்கு சமமாக Ts மைனஸ் T முடிவிலி ஆல் வகுக்கப்படும் அதாவது இது ஒரு மைனஸ் அடையாளத்துடன் ரத்து செய்யப்படுகிறது அதனால் அது kf ஆல் dTstar ஆக dystar ஆகவும் ystar 0 க்கு சமமாகவும் இருக்கும் நான் செய்ததெல்லாம் இந்த இரண்டு சொற்களையும் ரத்து செய்துவிட்டு மைனஸ் குறியை உள்ளே இழுத்து எனவே kf ஆல் L மற்றும் dTstar by dystar இருக்கும் எனவே இந்த சமன்பாட்டை நாம் இப்போது dTstar ஆல் dTstar க்கு சமமான kf ஆல் ystar சமம் 0 க்கு சமம் என்று மீண்டும் எழுதலாம் இப்போது இது ஒரு செயல்பாடு மட்டுமே ஏனெனில் நீங்கள் ystar இல் 0 க்கு சமமாக மதிப்பிடுகிறீர்கள் எனவே இது மட்டும் xstar Prandtl எண் ரெனால்ட்ஸ் எண் மற்றும் dPstar மூலம் dxstar ஆகியவற்றின் செயல்பாடு kf மூலம் இந்த h L என்றால் என்ன நுசெல்ட் எண் எனவே இதுதான் நஸ்செல்ட் எண் என்று அழைக்கப்படுகிறது இதை நீங்கள் கடந்த செமஸ்டரில் உங்கள் போக்குவரத்து பாடத்தில் பார்த்திருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் அது எதைக் குறிக்கிறது மாணவர் எனவே இது எல் பை kf ஆக A ஆக உள்ளது இது வெப்பப் போக்குவரத்தின் பகுதி வெப்பப் போக்குவரத்தின் உள்ளூர் பகுதி 1 ஆல் h ஆல் A ஆக வகுக்கப்படுகிறது வலது எனவே நீங்கள் அதை L ஆல் kf ஆக A ஆக 1 ஆல் h ஆல் A ஆக வகுத்து எழுதலாம் L ஆல் kf A என்றால் என்ன மாணவர் எனவே இது எல் பை kf ஆக A ஆக உள்ளது இது வெப்பப் போக்குவரத்தின் பகுதி வெப்பப் போக்குவரத்தின் உள்ளூர் பகுதி 1 ஆல் h ஆல் A ஆக வகுக்கப்படுகிறது வலது எனவே நீங்கள் அதை L ஆல் kf ஆக A ஆக 1 ஆல் h ஆல் A ஆக வகுத்து எழுதலாம் L ஆல் kf A என்றால் என்ன மாணவர் எனவே இது கடத்தும் வெப்பப் போக்குவரத்திற்கான எதிர்ப்பாகும் எனவே இங்கே கடத்தும் வெப்பப் போக்குவரத்து என்பது திடப்பொருளிலிருந்து திரவ நிலைக்கு வெப்பச்சலனம் இருப்பதால் வெப்பப் போக்குவரத்தின் அளவு என்ன என்பதை நினைவில் கொள்க எனவே இங்கே நாம் திரவத்தின் ஓட்டம் காரணமாக வெப்பச்சலனத்தைக் குறிப்பிடவில்லை இங்கே நாம் வெப்பச்சலனத்தின் முன்னிலையில் திடப்பொருளிலிருந்து திரவ நிலைக்கு கொண்டு செல்லப்படும் வெப்பத்தின் அளவு என்ன என்பதைக் குறிப்பிடுகிறோம் எனவே அது எதைக் குறிக்கிறது இப்போது கவனிக்கவும் இது மிகவும் ஒத்ததாகத் தோன்றுகிறது செயல்பாட்டு வடிவம் அல்லது அளவுகள் கடத்தலில் பயோட் எண்ணுக்கு நீங்கள் பார்த்ததைப் போலவே இருக்கும் என்ன வேறுபாடு உள்ளது மாணவர் எனவே பயோட் எண்ணில் மாணவர் இது திடப்பொருளின் கடத்துகையாகும் எனவே இங்கே திடப்பொருளில் இருந்து திரவத்திற்கு வெப்பச்சலனம் காரணமாக வெப்பப் போக்குவரத்திற்கான எதிர்ப்பிற்கு எதிராக திடப்பொருளில் கடத்துதலுக்கான எதிர்ப்பை ஒப்பிடுகிறீர்கள் இங்கே நீங்கள் திரவ கட்டத்தில் கடத்துத்திறன் எதிர்ப்பையும் திடத்திலிருந்து திரவ நிலைக்கு கொண்டு செல்வதற்கான எதிர்ப்பையும் ஒப்பிடுகிறீர்கள் எனவே அளவுகளில் ஒரு அடிப்படை வேறுபாடு உள்ளது அதனால்தான் அவை வெவ்வேறு பெயர்களைக் கொண்டுள்ளன எனவே இப்போது வெகுஜன போக்குவரத்திற்காக அதே பயிற்சியை ஒருவர் செய்ய முடியும் எனவே நான் இந்த CA ஐ அழைத்தால் பிராண்ட்டலுக்கு பதிலாக நான் அதை ஷ்மிட் எண்ணால் மாற்றுகிறேன் hm DAB இருக்கும் CA மற்றும் CAகள் CAinfinity இருக்கும் எனவே அதே பயிற்சியை என்னால் செய்ய முடியும் எனவே இது DAB மற்றும் dCAstar ஆல் dystar ஆக இருக்கும் y நட்சத்திரம் 0 க்கு சமமாக மதிப்பிடப்படும் இது என்னவாகும் அந்த எண் என்ன hm DAB dCAstar மூலம் dystar மற்றும் அது ஷ்மிட் எண்ணின் செயல்பாடு இந்த எண் என்ன அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் இதைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கவில்லை என்றால் இது ஷெர்வுட் எண் என்று அழைக்கப்படுகிறது எனவே இது ஷெர்வுட் எண் ஆகும் இது DAB ஆல் hm ஆக L ஆக உள்ளது இது மீண்டும் ஒருமுறை திடமான கட்டத்தில் இருந்து வெப்பச்சலனம் இருப்பதால் வெகுஜன போக்குவரத்திற்கான எதிர்ப்பால் வகுக்கப்பட்ட திரவ கட்டத்தில் பரவல் வெகுஜன பரவல் எதிர்ப்பின் விகிதத்தை வரையறுக்கிறது திரவ கட்டத்திற்கு எனவே சமன்பாடுகளைத் தீர்க்காமல் அதைப் பார்க்கலாம் நாங்கள் எதையும் தீர்க்கவில்லை என்பதை நினைவில் கொள்ளவும் எல்லை அடுக்கில் திரவ ஓட்டம் எவ்வாறு செயல்படுகிறது வெகுஜன போக்குவரத்து மற்றும் வெப்பப் போக்குவரத்து எவ்வாறு நிகழ்கிறது மற்றும் எங்களால் மேலே வர முடியும் என உள்ளுணர்வின் அடிப்படையில் சில தோராயங்களை அறிமுகப்படுத்தியுள்ளோம் எல்லை அடுக்கில் உள்ள வெப்பம் வெகுஜன போக்குவரத்து மற்றும் வேகப் போக்குவரத்தை வகைப்படுத்தும் சில உண்மையில் விரிவான எண்களுடன் சரி எனவே இந்த இடத்தில் நிறுத்துவோம்